கணினி நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் ப்ரோடோகால் குறித்த பாடத்திற்கு மீண்டும் வருக எனவே இன்டர்நெட்சேவையின் தரம் குறித்து விரிவாக விவாதிப்போம் எனவே கடைசி வகுப்பில் பரந்த இன்டர்நெட் QoS அா்கிடெக்சா் பற்றி பார்த்தோம் சேவை டிராஃபிக் பாலிசிங் டிராபிக் ஷேப்பிங் மற்றும் டிராபிக் ஸ்செடுலிங் ஆகிய இன்டர்நெட் தரத்தின் 3 முக்கிய அம்சங்களை இன்று நாம் மேலும் பார்ப்போம் எனவே டிராஃபிக் பாலிசிங் மற்றும் டிராஃபிக் ஷேப்பிங்லிருந்து தொடங்குவோம் எனவே கடந்த வகுப்பில் டிராஃபிக் பாலிசிங் டிராஃபிக் ஷேப்பிங்க்கும் உள்ள வித்தியாசம் குறித்து நாம் விவாதித்தோம் எனவே ட்ராஃபிக் பாலிசிங் நாம் கண்டது என்னவென்றால் தேவையான சேவையின் தரத்தை மீறும் சிகரங்களை நீங்கள் கவனிக்கிறீர்கள் அவை மீறினால் நீங்கள் அவற்றை வெட்டி அந்த பாக்கெட்களை கைவிடுங்கள் அதேசமயம் டிராபிக் ஷேப்பிங்யை பயன்படுத்துவதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்றாள் டிராபிக் ஷேப்பிங் விஷயத்தில் அங்கே உள்ள இந்த முழு வீதத்தையும் நீங்கள் உண்மையில் மென்மையாக்குகிறீர்கள் எனவே பொதுவாக ஒரு நெட்வொர்கில் ட்ராஃபிக் ஷேப்பிங் அல்லது ட்ராஃபிக் பாலிசிங்யை உறுதி செய்வதற்கு நாம் எந்த வழிமுறையைப் பயன்படுத்துகிறோம் நாம் உண்மையில் இதேபோன்ற பொறிமுறையைப் பயன்படுத்துகிறோம் எனவே ஒரு நிலையான நெட்வொர்கில் நிலையான பிட் வீதத்திற்கு சரியான உத்தரவாதம் இருப்பது மிகவும் கடினம் ஏனென்றால் பாக்கெட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பல ரவுட்டர்கள் வழியாக செல்கின்றன அதனால்தான் நாம் குறிப்பிட்ட அளவிலான தோராயத்தை செய்கிறோம் அந்த தோராயமானது உண்மையில் டிராஃபிக் பாலிசிங் மற்றும்டிராபிக் ஷேப்பிங் இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறது எனவே யோசனை என்னவென்றால் உங்கள் வெளியீட்டு வீதம் ஒழுங்குபடுத்தப்படும் ஒரு பொறிமுறையை நீங்கள் வடிவமைக்கிறீர்கள் அதே நேரத்தில் அங்குள்ள கூடுதல் பாக்கெட்கள் மீறப்படும் சேவைக் கொள்கைகளின் தரத்தை உறுதிப்படுத்த முடியாது இப்போது இதைத் தீர்க்க நாம் இங்கே செயல்முறைப் படுத்தக்கூடிய வழிமுறையைப் பார்ப்போம் எனவே நாம் பேசப்போகும் முதல் வழிமுறை லீக்கி பக்கெட் அல்கோரிதம் எனவே ஸ்லைடுகளில் டிராஃபிக் பாலிசிங்க்கான லீக்கி பக்கெட் என்று நான் குறிப்பிட்டு இருந்தாலும் நான் குறிப்பிட்டுள்ளபடி இறுதி பொறிமுறையானது டிராஃபிக் பாலிசிங் மற்றும் டிராஃபிக் ஷேப்பிங்இன் கலவையாகும் எனவே இந்த லீக்கி பக்கெட் பொறிமுறை யோசனையின் மூலம் இது மிகவும் எளிது யோசனை என்னவென்றால் எடுத்துக்காட்டில் நீங்கள் காணும் ஒரு பக்கெட் உங்களிடம் உள்ளது எனவே உங்களிடம் ஒரு பக்கெட் உள்ளது உங்களுக்கு இங்கே ஒரு துளை உள்ளது இப்போது நீங்கள் அந்த பக்கெட்யில் தண்ணீரை ஊற்றுவது போல் நினைத்தால் துளையின் அளவை அடிப்படையாகக் கொண்டு அந்த துளையிலிருந்து என்ன நடக்கும் நீங்கள் ஒரு நிலையான விகிதத்தில் வெளியீட்டைப் பெறுவீர்கள் எனவே மேலும் வாளியின் திறனைக் காட்டிலும் அதிகமான தண்ணீரை ஊற்றினால் கூடுதல் தண்ணீர் பக்கெட்லிருந்து நிரம்பி வழியும் எனவே அந்த வழியில் பக்கெட்யின் திறன் உண்மையில் டிராஃபிக் பொலிஸர் தேவையை உறுதிப்படுத்துகிறது உங்களிடத்தில் ஒரு நேரத்தில் இந்த திறனை விட அதிகமாக டேட்டா பாக்கெட்கள் இருந்தால் நீங்கள் வெளியேறிவிடுவீர்கள் அல்லது கூடுதல் டேட்டா பாக்கெட்களை நீக்குவீர்கள் இந்த துளையின் அளவு உண்மையில் எந்த நிலையான விகிதத்தில் நீங்கள் ஒரு பாக்கெட்டை வெளியீட்டு வரிசையில் அனுப்புவீர்கள் என்பதைத் தூண்டும் எனவே லீக்கி பக்கெட் அல்கோரிததின் யோசனை இது எனவே உள்வரும் பாக்கெட்கள் பாக்கெட் வரிசையில் வைக்கப்படுகின்றன எனவே இந்த குறிப்பிட்ட வரிசையை நாம் ஒரு பாக்கெட் கியு என்று அழைக்கிறோம் எனவே அந்த குறிப்பிட்ட வரிசையில் பாக்கெட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வினாடிக்கு r பாக்கெட்கள் என்ற விகிதத்தில் வரிசையில் இருந்து பாக்கெட்டை வெளியே எடுப்பீர்கள் எல்லா பாக்கெட்களும் ஒரே மாதிரியானவை என்று நான் கருதுகிறேன் இல்லையெனில் நீங்கள் பிட் பர் செகண்ட் முறையை பார்க்கலாம் அதாவது வரிசையில் எத்தனை பிட்கள் வருகின்றன எத்தனை பிட்களை வரிசையில் இருந்து வினாடிக்கு நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பதாகும் எனவே நீங்கள் டேட்டா R வீதத்தில் பெறுகிறீர்கள் மற்றும் பாக்கெட்கள் ஒரு வரிசையில் உள்ளீட்டைப் பெறுகின்றன நாம் ஒரு நிலையான அளவு வரிசையைப் பயன்படுத்துகிறோம் நாம் இங்கே குறிப்பிட்டுள்ளபடி வரிசையின் திறன் τ என்று சொல்லலாம் எனவே நீங்கள் வரிசையில் எவ்வளவு பாக்கெட்களை வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு வைத்திருக்கலாம் அது r என்ற விகிதத்தில் சேவை செய்கிறது எனவே வெளியீட்டில் நீங்கள் எப்போதும் ஒரு செகண்ட்க்கு r பாக்கெட்கள் விகிதத்தில் நிலையான சேவையைப் பெறுவீர்கள் அல்லது வரிசையில் உள்ளீட்டு டேட்டா இல்லாவிட்டால் வினாடிக்கு r பாக்கெட்கள் பெறுவது போன்ற அதிகபட்ச விஷயம் இது என்று நான் சிறப்பாகச் சொல்வேன் வெளிப்படையாக நீங்கள் வெளியீட்டில் எதையும் பெற மாட்டீர்கள் எனவே இது எப்போதாவது r இலிருந்து குறைகிறது இல்லையெனில் நீங்கள் வினாடிக்கு r பாக்கெட்டின் உச்ச விகிதத்தில் பெறுவீர்கள் மேலும் உங்கள் உள்ளீடு τ ஐ விட அதிகமாக இருந்தால் நீங்கள் τ பாக்கெட்களை விட அதிகமாக தள்ள முயற்சிக்கிறீர்கள் என்றால் அது கைவிடப்படும் எனவே இந்த பகுதியை நாம் ஒரு நிலையான விகிதத்தில் எடுத்துச் செல்கிறோம் இது டிராபிக் ஷேப்பிங்யை பயன்படுத்துகிறது மேலும் இந்த அளவு டிராஃபிக் பாலிசிங்கை பயன்படுத்துகிறது எனவே வரைபடம் இது போன்றதாக இருக்கும் உங்களிடம் ஏதேனும் ஒரு உச்சநிலை விகிதத்தில் உள்ளீடு உள்ளது மற்றும் நீங்கள் வெளியீட்டைப் பெறும்போதெல்லாம் வெளியீடு ஒரு விகிதத்தில் உள்ளது இது எனது விகிதம் r என்றால் நீங்கள் இந்த உச்சத்தின் காரணமாக இங்கே சில கூடுதல் பாக்கெட் இருந்தால் அதை ஒரு விகிதத்தில் பெறுவது வரிசை நிரம்பியிருந்தால் அந்த கூடுதல் பாக்கெட் கைவிடப்படும் எனவே வரிசை நிரம்பியிருந்தால் அந்த கூடுதல் பாக்கெட் கைவிடப்படும் இல்லையெனில் அந்த பாக்கெட்கள் ஒரு விகிதத்தில் கடத்தப்படுகின்றன மேலும் விகிதத்தில் வீழ்ச்சி ஏற்படும் போதெல்லாம் இந்த கூடுதல் பேண்ட்வித் இங்கே ஏதாவது நுகரப்படும் ஆனால் இந்த வீழ்ச்சியின் காரணமாக மீண்டும் ஒரு சிறிய பிடியை நீங்கள் காணலாம் அது அதிகரிக்கும் போதெல்லாம் இது அதிகரிக்கும் ஆனால் அது எப்போதும் இந்த நிலையான r வீதத்தின் அதிகபட்சத்தை பராமரிக்கும் மீண்டும் வீழ்ச்சி இருக்கும் போதெல்லாம் அது மீண்டும் கைவிடப்படும் இங்கிருந்து இங்கேயும் வரிசை நிரம்பியிருந்தால் சில பாக்கெட் வீழ்ச்சிகளை அனுபவிக்க முடியும் இப்போது இந்த வரைபடம் டிராபிக் ஷேப்பிங் வரைபடத்திலிருந்து சிறிதளவு மீறப்படுவதை நீங்கள் காணலாம் டிராபிக் ஷேப்பிங் சிறந்த வரைபடம் இது போன்று இருக்கும் இது எப்போதும் ஒரு நிலையான வீதத்தை பராமரிக்கும் ஆனால் ஒரு சிறப்பான நெட்வொர்க்கை இருப்பதை உறுதி செய்வது மிகவும் கடினம் ஏனெனில் உங்கள் வெளியீட்டு வீதமும் உங்கள் உள்ளீட்டு வீதத்தைப் பொறுத்தது இந்த விகிதத்தில் தான் அப்ளிகேஷன்கள் பாக்கெட்டை உருவாக்கும் வெளிப்படையாக அப்ளிகேஷன்கள் மேலும் பாக்கெட்களை உருவாக்கவில்லை என்றால் நாம் அந்த பாக்கெட்களுக்கு சேவை செய்ய முடியாது மேலும் விகிதத்தில் இந்த குறைவு உண்மையில் அப்ளிகேஷன்கள் எந்த டேட்டாவையும் உருவாக்காததால் தான் அதனால்தான் விகிதத்தில் வீழ்ச்சியை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இல்லையெனில் அப்ளிகேஷன்கள் விகிதத்தை உருவாக்கினால் அந்த குறிப்பிட்ட விகிதத்தில் நீங்கள் பெறுவீர்கள் எனவே இந்த வழியில் நாங்கள் லீக்கி பக்கெட் அல்கோரிதம் உதவியுடன் டிராஃபிக் ஷேப்பிங் மற்றும் டிராஃபிக் பாலிசிங்கை பயன்படுத்துகிறோம் டிராஃபிக் பாலிசிங் மற்றும் ஷேபிங்ற்கான மற்றொரு அல்கோரிததுக்கு நாம் செல்வோம் அது டோக்கன் பக்கெட் அல்கோரிதம் என்று அழைக்கப்படுகிறது எனவே டோக்கன் பக்கெட் அல்கோரிதம் யோசனை கொஞ்சம் சுவாரஸ்யமானது மற்றும் இது டிராபிக் பர்ஸ்ட் எனப்படும் ஒன்றை ஆதரிக்கிறது எனவே இந்த டோக்கன் பக்கெட் அல்கோரிததின் யோசனை இது போன்றது நீங்கள் ஒரு டோக்கன் பக்கெட் வைத்திருக்கிறீர்கள் டோக்கன் பக்கெட்யின் உள்ளே நீங்கள் டோக்கன்களை r என்ற விகிதத்தில் செருகுகிறீர்கள் இந்த டோக்கன் பக்கெட் b இன் அளவைக் கொண்டுள்ளது இப்போது இந்த டோக்கன் பக்கெட் தவிர நீங்கள் மற்றொரு பாக்கெட் வரிசையையை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்பொழுதெல்லாம் பாக்கெட்யை பெறுகிறார்களோ அதை நீங்கள் பாக்கெட் வரிசையில் வைக்கிறீர்கள் இப்போது உங்களிடம் திட்டமிடுபவர் இருக்கிறார் திட்டமிடுபவர் இப்போது என்ன செய்வார் பக்கெட்டில் ஒரு டோக்கன் இருந்தால் அது டோக்கனைவெளியே எடுத்து ஒரு பாக்கெட்டை எடுத்து வெளியே அனுப்பும் இப்போது இந்த டோக்கன்கள் ஒரு வகையான தர்க்கரீதியான டோக்கன்கள் இது ஒரு வகையான அமைப்பு அல்ல எனவே டோக்கன் பக்கெட்யின் யோசனை என்னவென்றால் நீங்கள் போக்குவரத்தை அவ்வாறு கட்டுப்படுத்துகிறீர்கள் இதனால் டோக்கன் பக்கெட்யில் டோக்கன்கள் கிடைத்தால் நீங்கள் மட்டுமே வெளியீட்டில் ஒரு பாக்கெட்டையை அனுப்ப முடியும் இப்போது டோக்கன் பக்கெட்க்கும் லீக்கி பக்கெட்க்கும் என்ன வித்தியாசம் அதைக் காட்சிப்படுத்த முயற்சிப்போம் எனவே லீக்கி பக்கெட்யின் விஷயத்தில் என்ன நடந்தது என்றால்உங்களிடத்தில் இந்த லீக்கி பக்கெட் உள்ளது இந்த லீக்கி பக்கெட்யில் ஒரு சிறிய துளை இருந்தது எனவே நீங்கள் இங்கு வரும் எந்த பாக்கெட்டையும் நிலையான விகிதத்தில் வெளியீட்டை எடுத்துக்கொள்கிறீர்கள் இப்போது அந்த விஷயத்தில் ஒரு நிலையான விகிதத்தில் r இல்லை என்றால் அந்த இடத்தில் பாக்கெட் இல்லை என்றால் வெளியீடு இருக்காது லீக்கி பக்கெட் யின் விஷயத்தில் என்ன நடக்கிறது என்றால் உங்களிடம் இந்த லீக்கி பக்கெட் உள்ளது ஒரு வேளை டோக்கன் பக்கெட்காகவோ உங்களிடம் இந்த டோக்கன் பக்கெட் உங்களிடம் உள்ளது நீங்கள் அதில் டோக்கன் ஜெனெரேஷன் விகிதம் b யில் டோக்கனை உட் செலுத்துகிறீர்கள் நான் சில அா்பிட்டாி பாராமிட்டா்களை டோக்கன் ஜெனெரேஷன் விகிதம் b யில் வைக்கிறேன் மற்றும் அதற்கு சில அளவு h உள்ளது உங்களிடம் ஒரு பாக்கெட் பஃப்பர் உள்ளது அங்கு உள்வரும் பாக்கெட்கள் எடையுள்ளதாக இருக்கும் பின்னர் இந்த சர்வர் உண்மையில் டோக்கன் பக்கெட் மற்றும் லீக்கி பக்கெட்யும் ஒன்றாக மல்டிபிளக்ஸ் செய்கிறது இங்குள்ள யோசனை என்னவென்றால் இங்கு உள்வரும் பாக்கெட் இல்லையென்றால் பின்னர் டோக்கன்கள் சேர்க்கப்படுகின்றன எனவே உள்வரும் பாக்கெட் இல்லை என்றால் டோக்கன் சேர்க்கப்படுகிறது எனவே நீங்கள் பாக்கெட்டைப் பெறும் தருணத்தில் நீங்கள் 10 பாக்கெட் பெறுகிறீர்கள் என்று சொல்லலாம் அந்த நேரத்தில் டோக்கன் பக்கெட்யில் 6 டோக்கன்கள் இருந்தன அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய முடியும் இந்த 6 பாக்கெட்களை ஒவ்வொன்றாக அனுப்புவதை விட உடனடியாக அனைத்தையும் வெளியீட்டிற்கு மாற்றலாம் எனவே லீக்கி பக்கெட் மற்றும் டோக்கன் பக்கெட் வித்தியாசம் இதுதான் லீக்கி பக்கெட்யின் விஷயத்தில் நீங்கள் எப்போதும் பாக்கெட்களை ஒவ்வொன்றாக அனுப்ப வேண்டும் எனவே டிராபிக் பர்ஸ்ட் போன்ற கருத்து எதுவும் இல்லை நீங்கள் முன்பு ஒரு பேண்ட்வித் பயன்படுத்தவில்லை என்றாலும் நீங்கள் இப்போதே அதைப் பயன்படுத்தலாம் மற்றும் ஒரு கணத்தில் டிராபிக் பர்ஸ்ட்யை அனுப்பலாம் டோக்கன் பக்கெட்யின் விஷயத்தில் டோக்கன் பக்கெட் அதிகபட்ச பர்ஸ்ட் நீளம் ஆதரிக்கிறது எனவே இது அதிகபட்ச பர்ஸ்ட் நீளம் எனவே அந்த டோக்கன் பக்கெட்யில் உருவாக்கக்கூடிய அதிகபட்ச டோக்கன்களின் அளவு எனவே நீங்கள் ஒரு வகையான பர்ஸ்ட் டிராபிக்யை பெறலாம் எனவே பர்ஸ்ட் டிராபிக் என்றால் நீங்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறீர்கள் என்று சொல்லலாம் பின்னர் பாக்கெட்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள் எனவே நீங்கள் கவனித்து மற்றும் கை விடுகிறீர்கள் அந்த நேரத்தில் டோக்கன் செருகப்படுகின்றன தர்க்கரீதியான டோக்கன்கள் உடனடியாக சில புதிய பாக்கெட்டைப் பெற்ற தருணத்தில் செருகப்படுகின்றன நீங்கள் ஒரு பர்ஸ்ட் பாக்கெட்டை முழுவதுமாக அனுப்பலாம் பின்னர் இந்த பர்ஸ்ட் பாக்கெட்களை அனுப்பிய பின் மீண்டும் டோக்கன் ஜெனெரேஷன் வீதத்தின் அடிப்படையில் ஒழுங்குமுறை செய்ய ஆரம்பிக்கலாம் எனவே நீங்கள் அந்த டோக்கனை வினாடிக்கு b டோக்கன்கள் என்ற வீதத்தில் உருவாக்குகிறீர்கள் எனவே டோக்கன் பக்கெட்க்கும் லீக்கி பக்கெட்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் லீக்கி பக்கெட் விஷயத்தில் நாம் அதை வரைபடத்தில் வரைந்தால் இது போன்றதாக இருக்கும் எனவே இந்த பர்ஸ்ட் இங்கே வராது எனவே டோக்கன் பக்கெட் அல்கோரிதம் வழிமுறையின் போது இந்த வகையான சிகரங்களை நாம் அனுமதிக்கிறோம் எனவே டோக்கன் பக்கெட்க்கும் லீக்கி பக்கெட்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் எனவே டோக்கன் பக்கெட் யோசனை நடைமுறைக்கு வந்தது ஏனெனில் நீங்கள் பேண்ட்வித் பயன்படுத்தவில்லை என்பது எப்போதாவது நடக்கும் நீங்கள் பேண்ட்வித்யை பயன்படுத்தவில்லை எனில் நீங்கள் கூடுதல் டேட்டாவை பெறும்போதெல்லாம் உங்களுக்கு அதிக முன்னுரிமை ஆக இருக்கலாம் எனவே அதை வடிவமைக்க முயற்சிப்பதை விட உடனடியாக முழு டேட்டாவையும் ரிசீவர் பக்கத்திற்கு அனுப்பவும் எனவே பஃப்பர் வீடியோ ஸ்ட்ரீமிங் கூறுவதுபோல இந்த வகையான அா்கிடெக்சா் சில நேரங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் பிளே பஃப்பருக்கு அதிக டேட்டாவை அனுப்புவீர்கள் பிளே பஃப்பருக்கு அதிக டேட்டாவை அனுப்பினால் அது போதுமான அளவு டேட்டாவை பெறும் மேலும் வீடியோ பிளேயர் பஃப்பர் யில் கிடைக்கக்கூடிய டேட்டா உடன் மேலும் டேட்டாவைவழங்க முடியும் எனவே டோக்கன் பக்கெட் அல்கோரிதம் கருத்துக்கு மீண்டும் வருவோம் உள்வரும் பாக்கெட்கள் பாக்கெட் வரிசையில் வைக்கப்படுவதை நான் குறிப்பிடுகிறேன் டோக்கன்கள் உருவாக்கப்படும் விகிதத்தில் டோக்கன் ஜெனெரேஷன் வீதம் வினாடிக்கு r டோக்கன்கள் என்று நான் கருதுகிறேன் இந்த டோக்கன்கள் விா்சுவல் டோக்கன்கள் என்பதை நினைவில் கொள்க எனவே நீங்கள் டோக்கன் பக்கெட் செயல்படுத்திய திட்டத்தில் செயல்படுத்தல் பக்கத்தில் இருந்து நீங்கள் சிந்திக்க முடியும் அங்கே ஒரு டோக்கன் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து வருகிறீர்கள் ஒரு டோக்கன் இருந்தால் நீங்கள் பாக்கெட்டை வெளியீட்டு வரிசைக்கு அனுப்புகிறீர்கள் எனவே டோக்கன் ஜெனெரேஷன் வீதம் வினாடிக்கு r டோக்கன்கள் மற்றும் பக்கெட் அளவு b ஆகும் இப்போது வெளியீட்டு போக்குவரத்தின் வீதம் டோக்கன் ஜெனெரேஷன் வீதத்தால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நாம் பொதுவாக அதை மீற முடியாது உங்களிடம் உடனடியாக கூடுதல் டேட்டா இருந்தால் அதை மேலும் அனுப்பலாம் எனவே வெளியீட்டு வீதத்தை நீங்கள் இந்த வழியில் வகைப்படுத்தலாம் எனவே இந்த Pt இது உங்கள் உள்வரும் பாக்கெட் ரேட்க் குறிக்கிறது மற்றும் இந்த b plus rt இது உங்கள் டோக்கன் ஜெனெரேஷன் வீதத்தைக் குறிக்கிறது எனவே அப்படியானால் உங்கள் வெளியீட்டு வீதம் குறைந்தபட்சம் Pt மற்றும் b plus rt ஆக இருக்கும் எனவே உங்கள் உள்வரும் பாக்கெட் வீதம் இந்த b பிளஸ் rt யை விட குறைவாக இருக்கும்போது உங்கள் வெளியீட்டு வீதம் இருக்கும் இந்த குறுக்குவெட்டில் அது b பிளஸ் rt யை மிஞ்சும் என்பதை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் பின்னர் நீங்கள் b பிளஸ் rt விகிதத்தில் டேட்டாவை அனுப்புகிறீர்கள் எனவே அது உண்மையில் வெளியீட்டு வீதத்தை உங்களுக்கு வழங்குகிறது இப்போது இங்கே இது உங்களுக்கு தருகிறது எனவே இந்த b ஆரம்ப டோக்கன் பக்கெட் அளவு மற்றும் இந்த குறுக்கு புள்ளி மற்றும் இந்த பாக்கெட் பக்கத்தில் உள்ளது எனவே இந்த பக்கம் நான் பாக்கெட்களைக் காட்டுகிறேன் இந்த பக்கம் நான் நேரத்தைக் காட்டுகிறோம் எனவே பாக்கெட் பக்கத்தில் இந்த குறிப்பிட்ட நீளம் உங்களுக்கு அதிகபட்ச பர்ஸ்ட் சைஸ் யை வழங்கும் இப்போது அதிகபட்ச பர்ஸ்ட் சைஸ் யை மதிப்பிட முயற்சிப்போம் எனவே உள்வரும் பாக்கெட் வீதமாக Pt ஐ வைத்திருந்தோம் எனவே நாம் அதை Y அச்சில் Pt க்கு சமமாக Y என எழுதலாம் எனவே Y அச்சு பெறப்பட்ட பாக்கெட்களையும் மற்றும் எக்ஸ் அச்சு நேரத்தைக் குறிக்கிறது நீங்கள் பெறும் பாக்கெட்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை நேரத்தைப் பொறுத்து நீங்கள் பெறும் பாக்கெட்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையை குறிக்கிறது எனவே இந்த Y Pt க்கு சமம் இப்போது இதன் மூலம் இந்த ப்ரோக்கன் பக்கெட்யின் வீதத்தை வைத்திருப்போம் எனவே இந்த சிவப்பு கோடு உங்களுக்கு டோக்கன் பக்கெட்யைவழங்குகிறது எனவேஇது பக்கெட் அளவு b மற்றும் பின்னர் நாம் முன்பு பயன்படுத்திய குறியீடானது b plus rt எனவே Y b பிளஸ் rt க்கு சமம் எனவே நீங்கள் r என்ற விகிதத்தில் டோக்கனை செருகுகிறீர்கள் எனவே உங்கள் ஒட்டுமொத்த டோக்கனின் எண்ணிக்கை rt ஆக இருக்கும் எனவே ஆரம்பத்தில் உங்களிடத்தில் டோக்கனின் எண்ணிக்கை b ஆக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் டோக்கன் பக்கெட் நிரம்பியுள்ளது என்று நாங்கள் கருதுகிறோம்அதிலிருந்து நாம் தொடங்குகிறோம் அதன் பிறகு நீங்கள் டோக்கனை rt விகிதத்தில் செருகுகிறீர்கள் எனவே நீங்கள் அதை ஒட்டுமொத்த விகிதத்தில் பெறுகிறீர்கள் Y என்பது b plus rt க்கு சமம் இப்போது இந்த குறிப்பிட்ட புள்ளி T நேரத்தில் குறுக்கு வெட்டை உங்களுக்கு கொடுக்கும் எனவே இது TT1 க்கு சமம் என்று சொல்வதற்கு சமம் இது உங்களுக்கு அதிகபட்ச பர்ஸ்ட் சைஸ்யை வழங்கும் இப்போது இந்த அதிகபட்ச பர்ஸ்ட் சைஸ்யை மதிப்பிட முயற்சிப்போம் இது ஏன் இந்த நேரத்தில் அதிகபட்ச பர்ஸ்ட் சைஸ்யை உங்களுக்குத் தருகிறதுஎன்றால் இந்த இடத்தில் அதிகபட்ச வெளியீட்டு டேட்டாவை பெறலாம் எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்பதைக் கண்டுபிடிக்க இந்த குறுக்குவெட்டைக் கண்டுபிடிக்கலாம் எனவே புள்ளி t1 இல் இந்த குறுக்கு வெட்டு புள்ளியில் Pt 1 இகுவல் டு b பிளஸ் rt 1 என்று எழுதலாம் அங்கிருந்து t 1 இகுவல் டு b பய் P மைனஸ் r ஐ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போது t இன் இந்த மதிப்பை Y எனக் கூறினால் இதை நீங்கள் எந்த சமன்பாட்டில் வேண்டுமானாலும் வைக்கலாம் நான் இந்த Y1 இகுவல் டு MBS என்பதை கண்டுபிடிக்கலாம் Y1 Pb பய் P மைனஸ் r குறிப்பிட்ட அளவு ஆக இருக்கும் என்று சொல்லலாம் எனவேஒருவேளை டோக்கன் பக்கெட் அல்கோரிதம் ஆக இருந்தால் இது அதிகபட்ச பர்ஸ்ட் சைஸ் யை வழங்கும் எனவே இந்த மதிப்பீட்டில் நம்முடைய விவாதத்திற்கு மீண்டும் செல்வோம் எனவே இந்த வழியில் டோக்கன் பக்கெட் வழிமுறை லீக்கி பக்கெட் க்கு மாறாக பர்ஸ்ட் நன்கு ஆதரிக்கிறது எனவே லீக்கி பக்கெட் மற்றும் டோக்கன் பக்கெட்அல்கோரிதம் இடையிலான வேறுபாடு இங்கே உள்ளது எனவே லீக்கி பக்கெட் அல்கோரிதம் இது போக்குவரத்தை மென்மையாக்குகிறது ஆனால் அது வெடிப்பை அனுமதிக்காது அதேசமயம் டோக்கன் பக்கெட் போக்குவரத்தை மென்மையாக்குகிறது மற்றும் பர்ஸ்ட்யை அனுமதிக்கிறது உள்வரும் பாக்கெட்கள் இல்லாவிட்டால் டோக்கன்கள் டோக்கன் பக்கெட்யில் சேர்க்கப்படுகிறது மற்றும் பஸ் போக்குவரத்து டோக்கன் குவிந்திருக்கும் அளவு வரை அனுமதிக்கப்படுகிறது எனவே நாம் முன்னர் செய்த குறிப்பிட்ட கணக்கீடு எனவே இந்த புள்ளி வரை குவிந்து போகக்கூடிய டோக்கன்கள் அளவை நாங்கள் உண்மையில் கணக்கிட்டோம் ஏனெனில் அதன் பிறகு நாம் பார்த்தபடி உங்கள் வெளியீட்டு வீதம் இதுவாகும் எனவே வெளியீட்டு வீதத்தை நாம் வரைந்தால் உங்கள் வெளியீட்டு வீதம் இந்த வரியைப் பின்பற்றும் எனவே உங்கள் Pt விட குறைவாக b பிளஸ் rt ஐ இருக்கும் போதெல்லாம் உங்கள் வெளியீடு O இது குறைந்தபட்ச Pt மற்றும் b பிளஸ் rt க்கு சமமாக இருக்கும் எனவே அந்த நேரத்தில் அதை வெளியே எடுக்க போதுமான அளவு பாக்கெட் உங்களிடம் இல்லை எனவே அதனால்தான் அந்த நேரத்தில் அந்த டோக்கன்கள் டோக்கன் பக்கெட்யில் குவிந்து வருகின்றன இந்த கட்டத்தில் நீங்கள் வெடிப்பின் உச்சத்தை அடைந்துவிட்டீர்கள் பின்னர் நீங்கள் நிலையான டேட்டாவை மாற்றியுள்ளீர்கள் எனவே நாம் அதை அளவின் அடிப்படையில் வைத்தால் இங்கே நாம் பாக்கெட்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையைக் காட்டியுள்ளோம் y அச்சில் நாம் ஒரு வினாடிக்கு பாக்கெட்களைக் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்று காட்டினால் வரைபடம் இதுபோன்றதாக இருக்கும் நீங்கள் உள்வரும் பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் உங்களிடம் இருக்கும் பின்னர் வெடிப்புக்குப் பிறகு இந்த வெடிப்பு உள்ளது இங்கே நீங்கள் rt என்ற விகிதத்தில் அனுப்புவீர்கள் இந்த r உங்கள் டோக்கன் ஜெனெரேஷன் வீதமாகும் நீங்கள் அதை rt என்ற விகிதத்தில் அனுப்புவீர்கள் இங்கே உங்களுக்கு இந்த வெடிப்பு கிடைத்தது எனவே நாம் இங்கே மதிப்பிட்ட இது எனது பர்ஸ்ட் சைஸ் இப்போது நீங்கள் குறிப்பிடுவதைப் போல லீக்கி பக்கெட் மற்றும் டோக்கன் பக்கெட்t அல்கோரிதம்ஸ் இரண்டும்டிராபிக் ஷேப்பிங்ற்கு பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த லீக்கி பக்கெட் மற்றும் டோக்கன் பக்கெட் மூலம் என்ன நடக்கும் என்று நான் முன்பு குறிப்பிட்ட வித்தியாசம் என்னவென்றால் சராசரி வீதம் r யை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றாலும் உங்கள் விகிதம் ஆழமாக செல்லலாம் ஆனால் அப்ளிகேஷன்கள் குறைந்த அளவிலான டேட்டாவை உருவாக்குகிறதென்றால் இந்த டேட்டாவிற்கான அடிப்பக்கத்தில் அது செல்லலாம் ஆரம்பத்தில் நாங்கள் காட்டிய அசல் உருவத்தின் முழுமையான மென்மையான விகிதத்தை நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றாள் குறிப்பிட்ட ஆழத்தில் டேட்டா நீங்கள் கூடுதல் பிளேஅவுட் பஃப்பர் யை சேர்க்கலாம் எனவே பிளேஅவுட் பஃபர் ஒரு கூடுதல் பஃபர் ஆகும் இது உங்கள் டிராஃபிக் ஷேப்பருக்கு முன்னால் சேர்க்கப்படலாம் எனவே பிளேஅவுட் பஃப்பரின் யோசனை முதலில் வரும் பாக்கெட்களுக்கு கூடுதல் தாமதத்தை அறிமுகப்படுத்துவதாகும் எனவே இங்கே நீங்கள் இந்த ஆழத்தை வைத்திருந்தீர்கள் ஏனென்றால் உங்களிடம் சில பாக்கெட்கள் வேகமாக வந்தன எனவே அந்த பாக்கெட்களுக்கு சிறிது தாமதத்தில் இருந்து கூடுதல் தாமதத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் மேலும் இந்த கூடுதல் தாமதத்திற்கு நீங்கள் அதைப் போன்ற ஒன்றை அனுபவிக்க முடியும் மிகவும் கண்டிப்பான சில அப்ளிகேஷன்களுக்கு கூடுதல் தாமதத்தை அறிமுகப்படுத்த இந்த வகையான பிளேஅவுட் பஃப்பரை நாம் எப்போதாவது பயன்படுத்துகிறோம் எனவே இது லீக்கி பக்கெட் மற்றும் டோக்கன் பக்கெட்அல்கோரிதம் பற்றியது டிராபிக் ஷேப்பிங் மற்றும் டிராஃபிக் பாலிசிங் உறுதி செய்வதற்கான விவரங்கள் அடுத்த வகுப்பில் நாம் பல்வேறு வகையான டிராபிக் ஸ்செடுலிங் அல்கோரிதம்ஸ்களை பார்ப்போம் பிரியரிட்டி கியூவிங் வெயிட்டெட் ஃபோ் கியூவிங் கஸ்டம் கியூவிங் மற்றும் பல வெவ்வேறு வகையான கியூவிங் மெக்கானிசம்ஸ்களைப் பயன்படுத்துவதன் மூலம் அவை உள்ளன எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி